நீங்கள் சமன்பாடு 55 மற்றும் 56 ஐ எடுத்துக் கொண்டால் இதில் இருக்கும் 2ம் காலம் ஆனது 2diPgi என்று வந்துள்ளது இது உண்மையில் ஒரு இருபடி செயல்முறையில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சமன்பாட்டிற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தருகிறேன் உதாரணமாக 𝑚 2 என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே PLossi1mj1mPgiBij என்பது PLossi12j12PgiBijPgj என்று ஆகிவிட்டது இது சமன்பாடு 54 எனவே 2Pg1B112B12Pg2 அதுதான் 2j1mPgjBij இந்த சமன்பாடு 54 யில் இருந்து dPLossdPgi2j1mPgjBij என்று ஆகிவிட்டது இது சமன்பாடு 56 எனவே PLoss Pg1Pg1B11Pg1B12Pg2Pg1B21Pg2Pg2B22Pg2Pg12B11Pg1B12Pg2Pg1B21Pg2Pg22B22 இதில் B12 மற்றும் B21 சமமாக இருந்தால் இது PLossPg12B11Pg1B12Pg2Pg1B21Pg2Pg22B22 ஆக மாறும் இப்போது நீங்கள் Pg1ஐப் பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் இந்த 2Pg1B112B12Pg2 காலமாக அமையும் இது உண்மையில் ஒரு இருபடி செயல்முறை ஆகும் நீங்கள் இதை விரிவுபடுத்தி எடுத்துக் கொண்டால் இதைப் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த termயின் வழித்தோன்றலை நீங்கள் பொதுவாக எடுத்துக் கொள்ளும்போது அந்த நேரத்தில் 2 சிக்மா இல்லை ஒரே ஒரு சிக்மா மட்டுமே இருக்கும் dPLossdPgi2j1mPgjBij எனவே இது சமன்பாடு 56 எனவே 2Pg1B112B12Pg2 என்றால் இந்த சமன்பாடு dPLossdPgi2j1mPgjBij இப்படி ஆகும் எனவே இதன் பொருள் dPLossdPgi ஐ கண்டுபிடிப்பது ஆகும் இப்போது சமன்பாடு 55 மற்றும் 56 ல் இருந்து dPLossdPgi என்று பெறலாம் சமன்பாடு 30ல் இருந்து dCidPgiʎdPLossdPgiʎ எனவே இதை சமன்பாட்டில் dPLoss dPgiபதிலாக மாற்றவும் அப்படிஎன்றால் இந்த சமன்பாடு bi2diPgj2ʎj1mPgjBijʎ இவ்வாறு மாறும் இதற்கு bi2diPgj2ʎBiiPgj2ʎj1j≠1mPgjBijʎ சமம் இது சமன்பாடு 55 இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் லாம்ப்டாவை எழுதலாம் இந்த சமன்பாட்டிலிருந்து Pgjʎ bi 2ʎj1j≠1mPgjBij2diʎBii என்று எழுதலாம் இது சமன்பாடு 57 இப்போது 𝑘𝑡ℎ மறு செய்கையில் இந்த 57 சமன்பாடு Pgjkʎk bi 2ʎkj1j≠1mBijPgjk2diʎkBii என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது சமன்பாடு 58 இது Pgjk இதன் மொத்ததை நீங்கள் சமன்பாடு 23ல் எடுத்துக் கொண்டால் i1mPgjkPLPLossk ஆகும் இது மொத்த generationயில் சுமை மற்றும் இழப்பு ஆகியவற்றை அடக்கியுள்ளது இதேபோல் சமன்பாடு 59 இல் 58 வது சமன்பாட்டை மாற்றாக எடுத்துக் கொண்டால் இந்த Pgjk ஐ சமன்பாடு 59 இல் மாற்றாக கொண்டால் அதாவது நீங்கள் Pgjkʎk bi 2ʎkj1j≠1mBijPgjk2diʎkBiiPLPLossk என்று பெறுவீர்கள் இந்த முழு விஷயம் உண்மையில் ஒரு f𝜆இன் செயல்பாடு ஏனெனில் நாம் fλ k PLPLosskக்கு சமம் என்று முன்பே பார்த்திருந்தோம் அதாவது உங்களுக்குத் தேவை dfd என்பது இதன் பொருள் நீங்கள் வழித்தோன்றலை எடுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதை மீண்டும் தீர்க்க வேண்டும் fλ k PLPLossk என்பது சமன்பாடு 61 இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இது கணிதம் தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போது நான் எண்களை எடுத்துக்கொள்வேன் அந்த நேரத்தில் நீங்கள் மேலும் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது கேள்வி எந்த இயக்க கட்டத்தில் இது உள்ளது என்பது டெய்லர் தொடரில் அதை விரிவாக்குவதற்கு முன் முன்பு போலவே இருக்குமாயின் அதாவதுdfkd∆kfkPLPLossk நீங்கள் அதை ∆k∆Pgkdfkd என்று பார்த்தோம் இது சமன்பாடு 62 மற்றும் ∆k∆Pgkdfkd∆Pgki1mkd இது அடிப்படையில் முழு Pgikவெளிப்பாடு எனவே இதன் பொருள் ∆PgkPLPLossk fk இது சமன்பாடு 63 எல்லா generationயிலும் ஒவ்வொரு மறு செய்கை generationயும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் சுமை சரி செய்யப்பட்டது ஆனால் இழப்பு மாறுபடும் ஏனெனில் இழப்பு என்பது generationயின் செயல்பாடு அதாவது loadloss fk fk என்பது kth generationயின் கூட்டுத்தொகையே தவிர வேறொன்றுமில்லை இழப்பு ஒவ்வொரு மறு செய்கையிலும் மாறுகிறது ஆனால் மொத்த சுமை சரி செய்யப்படுகிறது i1mdPgikd அதாவது இந்த சமன்பாட்டின் வழித்தோன்றலை ʎ உடன் எடுத்துக் கொண்டால் குறைந்தபட்சம் நீங்கள் பெறும் இந்த வழித்தோன்றலை எடுத்துக்கொள்கிறீர்கள் நான் வழித்தோன்றலை எழுதினால் அது இன்னும் 2 பக்கங்கள் வழியாக இன்னும் சில பக்கங்களை எடுக்கும் எனவே இந்த வழித்தோன்றல் இன்று எழுத நான் விரும்பவில்லை நீங்கள் அதைச் சரியாகச் செய்யுங்கள் எனவே முழு வழித்தோன்றலை இங்கே எழுதினால் i1mdPgikdi1mdi Biibi 2dij1j≠1mBijPgjk2diʎkBii2 இது சமன்பாடு 64 ஆகும் இது 63 சமன்பாட்டிலிருந்து ∆Pgk அறியப்படுகிறது எனவே இதில் அனைத்து மதிப்புகளையும் சமர்ப்பித்தால் நாம் பெறுவது சமன்பாடு 64 மேலும் இந்த 64 இலிருந்து ஒவ்வொரு மறு செய்கையிலும் ∆ k வை எளிதாக கணக்கிடலாம் எனவே ʎk1ʎk∆ʎk இது சமன்பாடு 65 எனவே இதன் பொருள் சமன்பாடு 63 உண்மையில் அதாவது இந்த சமன்பாட்டை நான் உங்களுக்கு சமன்பாடு 63 மூலமாக முன்னரே சொன்னேன் அதற்கு பதிலாக ∆PgkPLPLossk i1mPgik என்று எழுதலாம் அதாவது 66 சமன்பாடு இந்த ∆Pgk முழுமையான வேறுபாட்டின் சுருக்கம் € விடக் குறைவாக இருக்கும் வரை இந்த செயல்முறை தொடரும் பின்னர் தீர்வு ஒன்றிணைகிறது எனவே ஒரு முறை நாம் ʎவை இழப்பு மற்றும் இழப்பு இல்லாமல் மீண்டும் தீர்மானிக்க வேண்டும் இழப்பு இல்லாமல் விஷயங்கள் மிகவும் எளிமையானதாகத் தெரிகிறது மற்றும் இழப்புடன் இன்னும் சில termகள் சேர்க்கப்படுகின்றன இது ஒரு இழப்பு termமாகும் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இப்போது தோராயமான இழப்பு சூத்திரம் PLossi1mBiiPgi2 இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது அது சமன்பாடு 67 அதாவது Bij0 ஆக பயன்படுத்தப்படுகிறது எனவே எந்த Bijமட்டும் இல்லை ஆனால் Bii இருக்கிறது எனவே 58 சமன்பாடு மாற்றீட்டைக் குறைக்கிறது Bij0 Pgikʎk bi2diʎkBii kthமறு செய்கையில் இது சமன்பாடு 68 ஆகும் பின்னர் சமன்பாட்டில் 64 அதாவது இந்த சமன்பாட்டில் Bij term இல்லை அதாவது இந்த சமன்பாடு வெறுமனே i1mdPgikdi1mdiBiibi2diʎkBii2 வாக இருக்கும் இது சமன்பாடு 69 ஆகும் நான் கொடுத்த எளிய உதாரணம் இது Bijஇல்லை என்றால் இதை நீங்கள் சமன்பாடு 69 என்று அழைக்கிறீர்கள் எனவே ஒருவர் 𝜆 மதிப்புகளை மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் எனவே இது குறித்து ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை காணலாம்மூன்று வெப்ப ஆலைகளுக்கான எரிபொருள் செலவு செயல்பாடு ஒரு மணி நேரத்திற்கு ரூபாயில் வழங்கப்படுகிறது C 1 வழங்கப்படுகிறது C150041Pg1 0 1Pg22 C330040Pg30

நீங்கள் முதலில் இழப்புகளை புறக்கணிக்கிறீர்கள் இதில் இழப்பு மற்றும் ஜெனரேட்டர் வரம்புகளை புறக்கணிக்கவும் ஜெனரேட்டர் வரம்பு இங்கு இல்லை அடுத்த எடுத்துக்காட்டில் ஜெனரேட்டர் வரம்பு இருப்பதாக கருத்தில் கொண்டு செய்வோம் ஆனால் இங்கு ஜெனரேட்டர் வரம்பு இல்லை என்பதால் சாய்வு முறையைப் பயன்படுத்தி மொத்த சுமை 850MW இல் இருந்து செயல்பாட்டு நுட்பத்தால் உகந்த dispatch மற்றும் மொத்த எரிபொருள் செலவை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கு இந்த தரவைப் பயன்படுத்த வேண்டும் சமன்பாடு 43 ஐப் பயன்படுத்தி Pgikʎk bi2di என்று வழங்கப்படுகிறது எனவே ஆரம்ப மதிப்பைக் 𝜆 50 என்றும் 𝑏𝑖 மற்றும் d𝑖 அனைவருக்கும் அறிந்ததே 𝐶1 𝐶2 𝐶3 ஆகிய கொடுக்கப்பட்ட ஒரு பண்புகளை உருவாக்குகின்றன எனவே இந்த ஆரம்ப மதிப்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் முதல் மறு செய்கையில் 𝜆 50 என்று எடுத்துக் கொண்டால் 𝑃𝑔1 𝑃𝑔2 𝑃𝑔3 ஆகியவற்றைக் கணக்கிடுங்கள்எனவே அந்த விஷயத்தில் உங்கள் Pg1150 412X0 Pg2150 442X0 130MW Pg3150 402X0 இப்போது நீங்கள் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் ∆Pgi1 மொத்த சுமை கழித்தல் மொத்த generation என்பது இந்த சூத்திரம் எனவே இதிலிருந்து முதல் மறு செய்கையில் என்ன இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்பீர்கள் அதாவது K1 ∆Pg1850 303027 23 MW இது ஒரு பெரிய வித்தியாசம் எனவே நீங்கள் அடுத்த மறு செய்கைக்கு செல்ல வேண்டும் எனவே சமன்பாடு 52 ஐப் பயன்படுத்தி ∆ʎK∆PgKi1m12di∆PgKi1312di என்ற எழுதுங்கள் இதில்ɗ அதாவது 𝑘 1 என்ற போது இது ∆ʎ1∆Pg112d112d212d3 இந்த 𝑑1 𝑑2 d3 மதிப்புகள் அனைத்தும் அறிந்ததே எனவே இங்கிருந்து ∆Pg1 மதிப்புகள் அறியப்படுகின்றன எனவே ∆ʎ என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் எனவே இந்த விஷயத்தில் ∆ʎ1∆Pg112d112d212d3762 1512X0 1012X0 1868 007 எனவே இரண்டாவது மறு செய்கைக்கு ʎ2ʎ1∆ʎ15068 6007118 6007 என்றால்இதிலிருந்து மீண்டும் Pg1 Pg2 மற்றும் Pg3 ஆகியவற்றைக் கணக்கிடுகிறீர்கள் எனவே இரண்டாவது மறு செய்கையில் ʎ2118 6007 என்றால் அது Pg12118 669 MW ஆக இருக்கும் இதேபோல் Pg22 வை இரண்டாவது மறு செய்கையில் ʎ என்பதை பதிலீடு செய்து பெறுவீர்கள் அப்படி என்றால் Pg22118 18218 335MW எனவே ∆Pg2850 258 669373 005218 335 0 நாங்கள் 0 0075 ஐப் பெறுகிறோம் இது மிகவும் சிறியது எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு தீர்வு ஒன்றிணைகிறது Pg1258 669MW Pg23730035 MW Pg3218 எனவே இது உகந்த தீர்வாக இருக்கும் எனவே அந்த மொத்த மதிப்பையும் CTC1C2C350041X 258 335269481 𝑅s𝑀Wℎ𝑟 என்றாகும் எனவே இப்போது இதே உதாரணத்தில் ஜெனரேட்டர் வரம்பைக் கருத்தில் கொள்வோம் எனவே125≤Pg1≤300 175≤Pg2≤350 மற்றும் 100≤Pg3≤300 இதை சாய்வு முறையைப் பயன்படுத்தி மறு பயன்பாட்டு நுட்பத்தால் உகந்த அனுப்புதலை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இப்போது இது அதே தரவே ஆகும் எல்லாம் ஒன்று தான் உதாரணம் 5 ல் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு Pg1258 669MW Pg2373 0035 MW Pg3218

6007 𝑅s𝑀Wℎ𝑟 என்று பெறுவோம் இப்போது அதே உதாரணம் 5 அதாவது அதே தரவு ஆனால் இந்த வரம்பை எடுத்துக் கொண்டால்இதன் விளைவாக என்ன மாற்றம் என்று பார்ப்போம் எனவே Pg2 இன் குறைந்த வரம்பு 175 என்று பார்த்தால் மேல் வரம்பு 350 ஆகும் ஆனால் இங்கே Pg2 373 0035 எனவே இந்த மதிப்பை எங்களால் எடுக்க முடியாது ஏனெனில் வரையறுக்கும் மதிப்பு 350 𝑀W மட்டுமே ஆகும் ஆதலால் Pg2 ஐ 350 ஆக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த 𝑃𝑔2 ஐ 350 இல் மாறாமல் நாம் சரியாக வைக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அதாவது இந்த ஜெனரேட்டர் 1 மற்றும் ஜெனரேட்டர் 2 சரியான இயக்க புள்ளியில் இருக்கும் ஏனெனில் அவற்றின் வரம்புகள் மீறப்படவில்லை நீங்கள் இந்த மதிப்பை Pg2373 0035வாக எடுக்க முடியாது நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு என்ன நடக்கும் இது புதிய ∆Pg2850 258 669 350 218 335 23MW உருவாக்கும் எனவே அந்த வழக்கில் ∆Pg223 இப்போது சமன்பாடு 52 இங்கே Pg2373 ஆனால் வரம்பு 350 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வெளிப்பாட்டில் ∆ʎ2312X0 1512X0 183 763 எனவே ʎʎ∆ʎ118 60073 763122 3637 இதன் பொருள் இந்த ʎ உடன் நீங்கள் இப்போது மூன்றாவது மறு செய்கை Pg1Pg2Pg3 ஐக் கணக்கிடலாம் எனவே Pg2 350 MW ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால்Pg1122

அதன் அதிகபட்ச வரம்பு 300 எனவே 300 ரை தொடவில்லை எனவே Pg2350 இது நிலையானது மற்றும்Pg3122 363 412X0 79 MW அதன் அதிகபட்ச வரம்பு 300 எனவே இந்த இரண்டும் வரம்பைத் தொடவில்லை அதனால் இங்கு தீர்வு முழுமையாக ஒன்றிணைந்துள்ளது இப்போது நீங்கள் ∆Pg3850 271 21 350 228 79 0 MW என்று கணக்கிடுங்கள் எனவே மூன்றாவது மறு செய்கையில் ∆Pg30 ஆகிறது அதாவது தீர்வு முழுமையாக ஒன்றிணைந்துள்ளது சமத்துவக் கட்டுப்பாடு இங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது 21MW Pg2350 MWPg3228 3637 Rshr உங்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் பல கணக்கீடுகள் இங்கே உள்ளன நீங்கள் இங்கே எதைப் பார்த்தாலும் எல்லா கணக்கீடுகளும் என்னால் செய்யப்பட்டுள்ளன எனவே நீங்கள் ஏதேனும் பிழை மற்றும் கணக்கீட்டுப் பிழை அல்லது ஏதேனும் எழுத்து பிழை என கண்டால் தயவு செய்து இதுபோன்ற விஷயங்களை எனக்குத் தெரியப்படுத்துங்கள் இதனால் நான் அந்த விஷயங்களை சரி செய்ய முடியும் எனவே அடுத்தது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இப்போது உதாரணம் 4 ஐக் கவனியுங்கள் சக்தி இழப்பு வெளிப்பாட்டுடன் எடுத்துக்காட்டு 4 ஐ எடுத்துக்கொள்வோம் கொடுக்கப்பட்ட அதே நான்கு தரவு உதாரணத்திற்கு இந்த இழப்பு வெளிப்பாடு PLoss0 0005Pg120 0008Pg22 என்று ஆனது இந்த இழப்பு வெளிப்பாபாட்டை B11 மற்றும் B22 ஐ பயன்படுத்தி எடுத்துக்கொள்வோம் இதில் இது B குணகம் மற்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த பொருளாதார சுமை dispatch முடிந்ததும் நான் உங்களுக்காகப் விரிவுபடுத்தி சொல்கிறேன் எனவே IC1IC2 தீர்வை பார்த்தால்இந்த இரண்டும் ஒரே மாதிரியானவை இவை இரண்டும் ஒரே தரவுக்கு ஒரே மாதிரியானவை என்பதை முன்பே கண்டோம் நீங்கள் ஒரே தரவு மற்றும் PL370 MW என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே b141 மற்றும் d10 35 இதை 2 ஆல் வகுக்கவும் ஏனெனில் நீங்கள் வழித்தோன்றலை எடுக்கும்போது இது b12d1 ஆகும் எனவே 2d10 35 எனவே d10 352 0 இதேபோல் d20 175 இப்போது இந்த இழப்பு வெளிப்பாடு d10 175 என்று கொடுக்கப்பட்டுள்ளது B110 0005 மற்றும் B220 இப்போது 68 சமன்பாட்டில் Pgikʎk bi2diʎkBii எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ʎ வின் சில ஆரம்ப மதிப்புகளில் அதாவது ʎ60 என்று தொடங்கி Pg1 ஐப் பெற போகிறீர்கள் இது சமன்பாடு 68 ஆகும் இந்த வெளிப்பாட்டில் சரியாக மாற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் Pg1120 0000553 37MW என்றும் இதேபோல் Pg2120 0000852 83 MW என்றும் பெறுவீர்கள் பின்னர் இழப்பை நீங்கள் Pg1Pg2 ஐ PLoss இல் சமர்ப்பித்தால் PLoss10 0005X 53 8320 3657MW என்று உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் அதைப் பெற்றவுடன் பொருத்தி பார்க்கவும் இங்கு பொருந்தவில்லை என்பதைச் சரிபார்க்கவும் அவ்வாறு செய்தால் ∆Pg113700 3657 23 3752 83264 1657MW இது உண்மையில் மிக அதிகம் அடுத்த மறு செய்கைக்கு நாம் சென்று ∆ʎ வைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 69 இலிருந்துi1mdPgikdi1mdiBiibi2diʎkBii2 இதன் மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் வைக்கவும் அவ்வாறு செய்தால் i12dPgikdd1B11b12d1ʎkB112d2B22b22d2ʎkB222 என்றும் மற்றும் 5 551 என்று பெறுவீர்கள் சமன்பாடு 62 லிருந்து ∆ʎ1∆Pg1i12dPgidʎ1264 16575 55147 59 அதாவது ʎ2ʎ1∆ʎ16047 59107 59 எனவே இரண்டாவது மறு செய்கைக்கு இந்த 𝜆 மதிப்பை Pg1Pg2 என்ற வெளிப்பாட்டில் எடுத்துக் கொண்டால் நீங்கள் Pg1184 என்றும் Pg2 181 34MW என்றால் சக்தி இழப்பு PLoss0 0005X 18420 00008X 181 334 MW என்று பெறுவீர்கள் நன்றி நான் மீண்டும் வருகிறேன்